இந்த வகுப்பில் மோடிஃபைட் டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தெட் குறித்த விவாதத்தை நாம் தொடருவோம் இந்த கட்டத்திற்கு 10 25 5 மற்றும் 30 க்கு 30 ஐ ஒதுக்கப்பட்ட ஒரு தீர்வோடு நாம் தொடங்கிறோம் இப்போது இந்த தீர்வு சாத்தியமானதாகும் இந்த தீர்வைப் பயன்படுத்தி சில u மற்றும் v களையும் வரையறுத்துள்ளோம் எனவே நம்மால் ஒரு தீர்வோடு தொடங்க முடிகிறது மேலும் சில u மற்றும் v களை வரையறுத்துள்ளோம் நாம் ui 0 என்று தொடங்குகிறோம் பின்னர் ui vj Cij வை பயன்படுத்திக் கொள்கிறோம் ஒரு ஒதுக்கீடு இங்கு இருக்கிறது அதாவது நாம் இந்த u1 0 ஐப் பயன்படுத்துபொழுது நமக்கு v1 8 கிடைத்தது ஏனெனில் அங்கு ஒரு ஒதுக்கீடு உள்ளது எனவே இந்த ஒதுக்கீட்டைப் பயன்படுத்து பொழுது நமக்கு v3 கிடைத்தது v3 தெரிந்தவுடன் u3 ஐப் பெற இதைப் பயன்படுத்துகிறோம் u3 கணக்கிடப்பட்டதும் இந்த ஒதுக்கீட்டையும் இந்த செலவையும் v2 ஐப் பெற பயன்படுத்துகிறோம் v2 கணக்கிடப்பட்டதும் இந்த செலவை கொண்டு u2 வை பெற பயன்படுத்துகிறோம் எனவே எல்லா u's மற்றும் v's களும் கணக்கிடப்படுகின்றன மேலும் இந்த u மற்றும் v கள் கணக்கிடப்பட்ட பின்பு ஒதுக்கப்படாத நிலைகளுக்கு Cij ui vj வை கணக்கிடுவோம் என்றும் கூறினோம் இந்த நிலையை அடைய நாம் அதைச் செய்தபோது அதன் மதிப்பு 3 1 1 மற்றும் 1 ஆகும் இப்போது இந்த 1 ஐ கொண்டு அந்த கட்டத்தில் ஏதோ ஒன்றை கொண்டு பொருத்தி பார்த்து ஆதாயம் பெற முடியும் என்று வெளிப்படுத்துகிறது எனவே ஒதுக்கப்படாத இந்த நிலைக்கு Cij ui vj எதிர்மறையாக மாறும்போது நாம் எதாவது ஒன்றை கொண்டு அங்கே பொருத்தலாம் மேலும் செலவை இதை கொண்டு குறைக்க முடியும் என்பதை நம்மால் புரிந்துகொள்ள முடிகிறது தடிப்பமான சிவப்பு வண்ண நிறத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த நான்கு மதிப்புகள் இந்த ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தெடை பயன்படுத்தும்போது நம்மால் பெற முடிந்த மதிப்புகள் என்பதை அறிந்த கொள்ள முடிகிறது நாம் இங்கே இந்த 1 ஐ சுழற்சி முறையில் பயன்படுத்தி கூடுதல் செலவைக் கண்டுபிடித்துள்ளோம் மேலும் இங்கு பொருத்தும் ஒவ்வொரு கூடுதல் பொருளுக்கும் 3 செலவாகும் என்று நாம் கூறிகிறோம் இப்பொழுது இங்கே ஒரு பொருளை கொண்டு பூர்த்தி செய்த பின் கணக்கிட்டு சுழற்சியை நிறைவு செய்தால் இந்த 1 ன் மூலம் ஒரு ஆதாயம் இருப்பதை நம்மால் புரிந்துகொள்ள முடியும் எனவே நாம் ஒரு யூனிட்டை இங்கு பொருத்தினால் அங்கு 1 ரூபாய் அல்லது 1 யூனிட் லாபமாக கிடைக்கும் என்று நம்மளுக்குத் நன்கு தெரியும் நாம் அங்கு செலுத்தக்கூடிய அதிகபட்ச தொகை என்ன என்பது அடுத்த கேள்வியாகும் எனவே நாம் மீண்டும் இதைப் பார்க்கும் பொழுது அதே தீர்வு தான் காண்பிக்கப்படுகிறது பின்னர் நாம் இந்த கட்டத்தில் ஒரு θ வை கொண்டு பொறுத்தப் போகிறோம் என்று கூறுகிறேன் இப்போது நாம் இந்த சுழற்சியை முடிக்கும்போது இந்த 25 θ வாக மாறுகிறது இதனால் இந்த 25 ஐ கொண்டு திருப்தி அடைந்துள்ளது இதனால் இந்த 25 சமநிலையானது மேலும் கவனமாக கவனித்துக் கொள்ளப்படுகிறது இப்போது நாம் இங்கே a θ வை இந்த 5 ஐ கொண்டு பூர்த்தி செய்தால் அதனால் அது சீரானது எனவே 5 வெளியேறி இப்பொது மீதம் 5 θ வாக இருக்கிறது மீண்டும் இப்போது இது சமநிலையில் இருப்பதால் இங்கே மீண்டும் θ வை கொண்டு அதிகரித்துள்ளோம் எனவே 30 என்பது 30 θ வாக வேண்டும் நாம் இங்கே a θ ஐ வைத்துள்ளதால் அதை மீண்டும் சமன் செய்ய 10 கிடைக்கும் அதனால் அது 10 θ வாக ஆகிறது இறுதியாக இந்த 30 ம் 30 θ வாக மாறுகிறது இப்போது இந்த நிலையில் θ வை அதிகரிக்கும்போது இவை அனைத்தையும் பார்க்கும்போது 30 θ குறைக்கிறது அதுபோல் 25 θ குறைக்கிறது மேலும் 30 θ குறைக்கிறது மற்றும் θ எடுக்கக்கூடிய சிறந்த மதிப்பு 25 ஆகும் அதையும் மீறி இதுவும் இருக்கும் அதாவது அது எதிர்மறையாக மாறும் எனவே நாம் θ வுக்கு 25 ஐ பொறுத்துகிறோம் இந்த ஒதுக்கீட்டை மீண்டும் மீண்டும் செய்தால் இது 25 ஆகிறது அதாவது 25 θ வாக மாறுகிறது 5 θ என்பது 30 ஆகிறது 30 θ என்பது 5 ஆகிறது 10 θ என்பது 35 ஆகிறது மற்றும் 30 θ என்பது 5 ஆகிறது எனவே இது ஒரு புதிய தீர்வை நாம் பெற்றுள்ளோம் இப்போது இந்த தீர்வு சிறந்த தீர்வா அல்லது இன்னும் சில ஆதாயங்கள் சாத்தியமா என்பதை நாம் சரிபார்க்க வேண்டும் அதைச் செய்ய நாம் மீண்டும் u1 0 ஐ கொண்டு துவங்கி அந்த நடைமுறையை மீண்டும் செய்ய வேண்டும் எனவே இப்போது மீண்டும் இதை துவக்குகிறோம் அதே தீர்வை இங்கே காண்பித்தோம் இப்போது நாம் u1 0 ஐ துவக்குகிறோம் இப்போது நாம் மீண்டும் இங்கே ஒரு ஒதுக்கீடு இருப்பதைக் கவனிக்க முடிகிறது அதனால் ui vj Cij எனவே v1 8 ஆகும் அதாவது v1 8 இப்போது v1 8 உடன் இங்கே ஒரு ஒதுக்கீடு உள்ளது எனவே v1 u2 4 எனவே u2 என்பது 4 ஆனது இப்போது மீண்டும் இங்கே ஒரு ஒதுக்கீடு உள்ளது எனவே u1 v3 7 எனவே v3 என்பது 7 ஆகிறது இப்போது இங்கே ஒரு ஒதுக்கீடு உள்ளது எனவே u3 v3 6 எனவே u3 என்பது 1 ஆக மாறுகிறது இப்போது u3 v2 5 எனவே v2 என்பது 6 ஆக மாறும் எனவே இப்போது u's மற்றும் v's கள் கணக்கிடப்படுகின்றன இப்போது நாம் மீண்டும் Cij ui vj ஐ மதிப்பீடு செய்கிறோம் என்றால் அங்கு எந்த ஒதுக்கீடுகளும் இல்லை அல்லது ஒதுக்கப்படாத நிலையில் உள்ளன எனவே இந்த கட்டத்தில் இந்த நிலைக்கு 9 6 0 என்பது 3 ஆக இருக்கும் இந்த நிலைக்கு 3 6 4 2 எனவே 1 கிடைத்துள்ளது இந்த நிலைக்கு 5 7 4 3 இது 2 ஆகும் இந்த நிலைக்கு 8 1 7 ஆக இதுவும் 1 ஆகும் இப்போது சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டுள்ள இந்த மதிப்பு அனைத்தும் நேர்மறையானவையாகும் அதாவது இந்த நிலைகளில் ஒரு அலகை வைப்பதினால் எந்தவிதமான செலவையும் குறைக்கப் போவதில்லை ஆகையால் நாம் இந்த வழிமுறையை நிறுத்திவிட்டு அதை மேலும் குறைக்க ஒரு வழி நம்மிடம் இல்லை என்று கூறுகிறோம் எனவே பின்பற்றப்பட்ட இந்த வழிமுறை நிறுத்தப்படும் எனவே மாற்றியமைக்கப்பட்ட விநியோக வழிமுறை அல்லது மோடி வழிமுறை எவ்வாறு உகந்த தீர்வைக் கொடுக்கும் மேலும் அதன் செலவு தொகை 565 ஆகும் அதாவது இப்போது இதுவரை இரண்டு முறைகளைக் கண்டுள்ளோம் ஸ்டெப்பிங் ஸ்டோன் முறையைத் மற்றும் மாற்றியமைக்கப்பட்ட விநியோக முறை ஆகும் கொடுக்கப்பட்ட தொடக்கத் தீர்விலிருந்து உகந்த தீர்வைப் பெற நமக்கு இந்த முறைகள் உதவுகிறது இன்னும் சில சிக்கல்கள் உள்ளன தொடக்க தீர்வு அடிப்படை சாத்தியமானதாக இருக்க வேண்டும் மற்றும் பல சிக்கல்கள் உள்ளன ஆனால் இந்த விரிவுரையின் மூலம் ஒரு நல்ல தொடக்கத் தீர்வைப் பெறுவதற்கு குறைந்தபட்ச செலவு முறை அல்லது வோகல்ஸ் ஆஃப்ரொக்ஸிமேஷன் மெத்தெடைப் Vogels approximation method பயன்படுத்துவோம் என்று கருதுவோம் மேலும் இந்த தொடக்கத் தீர்வுகள் m சப்ளை பாய்ண்ட்ஸ் மற்றும் n டிமாண்ட் பாய்ண்ட்ஸ் இருப்பதால் அதில் m n 1 ஒதுக்கீடுகளைக் கொண்டுள்ளன இந்த ஒதுக்கீடுகள் சுயாதீனமானவை குறைந்தபட்ச செலவு முறை மற்றும் வோகல்ஸ் ஆஃப்ரொக்ஸிமேஷன் மெத்தெட் Vogels approximation method ஆகியவை அத்தகைய தீர்வுகளை நமக்குத் தருகின்றன என்பதையும் நாம் நன்கு அறிவோம் எனவே இப்போது மோடி மெத்தெட் ஏன் உகந்த தீர்வை அளிக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் முந்தைய வகுப்புகளில் நாம் டூயலை புரிந்துகொள்வதற்கும் எழுதுவதற்கும் நிறைய நேரம் செலவிட்டுள்ளோம் எனவே இப்போது ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ரோப்லேத்தை டூயல் முறையை கொண்டு முயற்சி செய்து எழுதுவோம் இப்போது இந்த முறை இடதுபுறத்தில் காண்பிக்கப்படுவது முதன்மையானது அங்கு Xij என்பது i முதல் j வரை கொண்டு செல்லப்படும் அளவு மற்றும் சமநிலையற்ற சிக்கலைக் காட்டியுள்ளோம் எங்கே இருந்து தேர்ந்து எடுக்கப்பட வேண்டும் விநியோகத்திற்கும் குறைவாகவோ அல்லது சமமாகவோ மற்றும் கோரிக்கை புள்ளிகளுக்கு அனுப்பப்படுவது தேவையை மீற வேண்டும் அல்லது பூர்த்தி செய்ய வேண்டும் பேலன்ஸ்ட் வேர்சினை நாம் நன்கு அறிந்துள்ளோம் மொத்த விநியோகம் மொத்த தேவைக்கு சமமாக இருக்கும்போது இந்த கட்டுப்பாடுகள் சமன்பாடுகள் என்று நாம் கூறியுள்ளோம் எனவே நாம் சீரான சிக்கலைப் பார்க்கிறோம் மேலும் சீரான சிக்கலின் டூயலை எழுதுகிறோம் m சப்ளை பாய்ண்ட்ஸ் இருந்தால் இங்கே m கட்டுப்பாடுகள் உள்ளன மேலும் n டிமாண்ட் பாய்ண்ட்ஸ் இருந்தால் இங்கே n தடைகள் உள்ளன என்றும் நாம் கூறியுள்ளோம் எனவே இப்போது நாம் டூயல் வேரீயபிலை அறிமுகப்படுத்துகிறோம் இப்போது இந்த இரட்டை மாறிகள் ui's என அழைக்கப்படுகின்றன அவை u1 முதல் um வரை உள்ளன மேலும் m தடைகளுக்கு அவை j கோரிக்கை புள்ளிகளுக்கு vj என அழைக்கப்படுகின்றன எனவே நாம் எடுத்துக்கொண்ட இந்த 3 எடுத்துக்காட்டிலும் 3 uis மற்றும் 3 vjs இருக்கும் எனவே இவற்றை வரையறுத்து நாம் டூயல் மெத்தெடை கொண்டு எழுதினால் இரட்டையின் புறநிலை செயல்பாடு வலதுபுற குணகம் என்பது இரட்டிப்பு மாறியால் பெருக்கப்படுகிறது எனவே இரட்டை அதிகபட்சமயமாக்கல் சிக்கலாக இருக்கும் இது அதிகபட்ச சிக்கலாக இருக்கும் ஏனென்றால் முதன்மையானது ஒரு குறைக்கும் சிக்கலாகும் மேலும் i மற்றும் j ஐ விட சுருக்கமாக ai ui bj vj என்பது புறநிலை செயல்பாடுகளாகும் ப்ரிமல் வேரீயபிலை போல பல டூயல் கட்டுப்பாடுகள் இருக்கும் எனவே m முதல் n முதன்மை மாறிகள் உள்ளன m ஆனது n டூயல் கட்டுப்பாடுகள் இருக்கும் எனவே நாம் ஒரு பொதுவான Xij வை எடுத்துக் கொண்டால் Xij இங்கே i'th கட்டுப்பாட்டில் தோன்றும் அதுபோல் இந்த j'th கட்டுப்பாட்டில் உள்ளது எனவே தொடர்புடைய இரட்டை மாறிகள் அதாவது ui மற்றும் vj ஆக இருக்கும் எனவே நாம் இரட்டையை எழுதும் போது அந்த கட்டுப்பாடு ui vj ≤ Cij ஆக மாறும் இந்த Xij உடன் தொடர்புடைய மதிப்பின் புறநிலை செயல்பாடு குணகம் ஆகும் எனவே வழக்கமான இரட்டைக் கட்டுப்பாடு ui vj ≤ Cij ஆகும் மேலும் முதன்மை மாறிகளின் எண்ணிக்கையைப் போல பல இரட்டைக் கட்டுப்பாடுகள் இருக்கும் நமது 3 எடுத்துக்காட்டில் நாம் 3 ஆல் 3 சிக்கலைத் தீர்த்துள்ளோம் எனவே ஒவ்வொரு i j க்கும் 9 இரட்டைக் கட்டுப்பாடுகள் இருக்கும் முக்கியமாக இந்த ui கள் மற்றும் vj கள் கட்டுப்பாடற்ற அடையாளமாக உள்ளன ஏனென்றால் நாம் இப்போது ஒரு சீரான சிக்கலைக் எதிர் கொண்டுள்ளோம் முதன்மைக் கட்டுப்பாடுகள் சமன்பாடுகளாக உள்ளன ஆகையால் இரட்டை மாறிகள் அடையாளத்தில் கட்டுப்பாடற்றதாக இருக்கும் முதன்மைக் கட்டுப்பாடு ஒரு சமன்பாடாக இருந்தால் இரட்டை மாறி அடையாளத்தில் கட்டுப்பாடற்றதாகும் எனவே இது போக்குவரத்து சிக்கலின் இரட்டையின் நிலையாகும் இப்போது இந்த சிக்கலின் இரட்டையின் நிலையைப் பார்த்து மோடி மெத்தெடின் கீழ் நாம் என்ன செய்தோம் என்பதைப் புரிந்துகொள்வோம் இப்போது இது போன்ற ஒரு தீர்வு அதாவது 30 10 25 5 மற்றும் 30 போன்ற ஒரு தீர்வைக் கொண்டிருந்தபோது நாம் u1 0 ஐ கொண்டு கணக்கை துவக்கினோம் பின்னர் ஒரு ஒதுக்கீடு இருக்கும் இடத்திலெல்லாம் ui vj Cij ஐப் பயன்படுத்தினோம் மீதமுள்ள 5 மதிப்புகளைக் கண்டுபிடித்தோம் நாம் u1 ஐ கொண்டு கணக்கை துவக்கினோம் மேலும் நம்மால் இந்த v1 v2 v3 மற்றும் u2 u3 ஐக் கண்டுபிடிக்க முடிந்ததுள்ளது ஏனெனில் ஐந்து ஒதுக்கீடுகள் உள்ளன அதாவது m n 1 என்பது 3 3 1 ஆகும் ஆக இங்கு ஐந்து ஒதுக்கீடுகள் இருந்தன இந்த ஐந்து ஒதுக்கீடுகள் மீதமுள்ள ஐந்து மதிப்புகளைக் கொடுப்பதற்கு இந்த இடத்தில நமக்கு போதுமானதாக இல்லை இப்போது ஒரு உதாரணமாக ஒவ்வொரு நிலைப்பாட்டிலும் ஒதுக்கீடு இருக்கும் இடத்தில் இந்த நிலையை கணக்கில் எடுத்துக்கொள்வோம் இப்போது இங்கே ஒரு ஒதுக்கீடு உள்ளது அதாவது இந்த நிலையில் X11 என்பது 30 ஆகும் அதாவது இது ஒரு நிலையிலுள்ள 1 கமா 1 ஆகும் முதல் வழங்கல் முதல் இலக்கு 1 கமா 1 ஆகும் எனவே X11 என்பது 30 ஆகும் இப்போது எங்கிருந்தாலும் ஒரு ஒதுக்கீடு உள்ளது அதாவது ui vj Cij என்பது ui மற்றும் vj களால் கணக்கிடப்பட்டுள்ளன என்பதையும் நாம் நன்கு அறிவோம் எனவே இப்போது இந்த புரிதலுடன் மீண்டும் அதற்கு செல்வோம் அதாவது நாம் மீண்டும் மீண்டும் அதை கணக்கிட செல்லலாம் இப்போது X11 என்பது தீர்வில் உள்ளது அதை X11 க்கு ஒரு தீர்வு இருக்கும்போது நம்மால் அதை u1 v1 C11 மூலமாக நன்றாக கவனிக்க முடிகிறது அதாவது ui vj ≤ Cij என்பது ஒரு சமன்பாட்டிற்கு மாற்றப்பட்டால் அப்பொழுது தான் நம்மால் அதை ஒரு மந்தமான மாறியுடன் சேர்ப்போம் இப்போது அந்த மந்தமான மாறியை hij என்று அழைப்போம் சில hij மந்தமான மாறியாக இருக்கும் இப்போது u1 v1 C11 ஆக இருக்கும் போது அதன் தொடர்புடைய ஸ்லாக் வேறியபில் 0 ஆகும் எனவே ui vj Cij என்ற கூறிய போதெல்லாம் அதனுடன் தொடர்புடைய மந்தமான மாறி 0 ஆகும் இப்போது Xij விற்கு ஒரு தீர்வு இருக்கும் போதெல்லாம் ui vj Cij வாக அது இருக்கும் அதாவது Xij ஒரு தீர்வை பெற்று இருக்கும்போது அதனுடன் தொடர்புடைய இரட்டைக் கட்டுப்பாடின் மந்தநிலை என்பது 0 ஆகும் அதாவது xv என்பது நமது குறியீட்டின்ப்படி 0 க்கு சமமாகும் அதாவது பாராட்டு மந்தநிலை என்பது ஒரு திருப்தி அளிக்கிறது எனவே கிடைத்திருக்கும் தீர்வில் ஒரு மாறுபாடு இருக்கும்போதெல்லாம் அதனுடன் தொடர்புடைய மந்தநிலை 0 ஆகும் கட்டுப்பாடின் காரணமாக ui vj என்பது Cij வாக ஆகிறது எனவே சமத்துவமின்மை ஒரு சமன்பாடாக மாறுகிறது அதாவது அதன் தொடர்புடைய மந்தநிலை 0 வாகிறது மேலும் இந்த பாராட்டு மந்தநிலை திருப்தி அடைகிறது இப்போது மற்ற எல்லா இடங்களுக்கும் நாம் இந்த Cij ui vj ஐ மதிப்பீடு செய்கிறோம் அதாவது நாம் அடிப்படையில் இந்த மந்தநிலையை கணக்கிட முயற்சிக்கிறோம் ஏனெனில் இது இருந்தால் இது ஒரு தடை என்றால் இந்த சமத்துவமின்மை ஒரு சமன்பாடாக எழுதப்பட்டால் அதாவது ui vj hij Cij என்று எழுதப்பட்டால் இந்த hij என்பது Cij ui vj வாக மாறும் எனவே நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த நான்கு நிலைகளிலும் நாம் இந்த hij ஐ கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் மேலும் இப்பொழுது நாம் இந்த இரட்டை மந்தநிலையைக் கண்டுபிடிக்க முயற்சிக்கிறோம் இரட்டை மந்தமானது நேர்மறையானதாக இருந்தால் இரட்டை கட்டுப்பாடு திருப்தி அடைகிறது என்று அர்த்தம் இரட்டை மந்தநிலை எதிர்மறையாக இருந்தால் இரட்டைக் கட்டுப்பாடு திருப்தி அடையவில்லை என்று அர்த்தம் எனவே இங்கே டூயல் கன்ஸ்டரைண்ட் திருப்தி அடையவில்லை ஆக டூயல் நம்மால் அணுக முடியாததாக இருக்கிறது இரட்டை அணுக முடியாததாக இருக்கும் போது பாராட்டு மந்தநிலை பயன்படுத்தப்படுகிறது ஆக முதன்மையான தீர்வு உகந்ததல்ல எனவே இவற்றை இரட்டிப்பாகக் கொண்டுவருவதன் மூலமும் இங்கே ஒரு ஒதுக்கீட்டைச் செய்வதன் மூலமும் அந்த டூயலை சாத்தியமானதாக உருவாக்க முயற்சிக்கிறோம் இதை தான் நாம் இங்கு செய்தோம் அதன் பின்னர் நமக்கு ஒரு புதிய தீர்வு கிடைத்தது பின்னர் அனைத்து hij களும் நேர்மறையாக இருக்கும் வரை அல்லது எல்லாம் நேர்மறையாக மாறும் வரை இந்த Cij ui vj மீண்டும் மீண்டும் பயன்படுத்த வேண்டும் இப்போது எல்லா Cij ui vj களும் நேர்மறையானவை என்று இருந்தாலோ அல்லது அதில் ஒரு ஒதுக்கீடு இருந்தாலோ அதன் பொருள் என்னவென்றால் முதன்மையான பாராட்டு மந்தநிலைக்கு நாம் ஒரு சாத்தியமான தீர்வைக் கொண்டிருக்கிறோம் இப்போது நமக்கு டூயலுக்கான ஒரு பொருத்தமான சாத்தியமான தீர்வு உள்ளது அதாவது உகந்த தீர்வை அடைந்ததுள்ளது என்று அர்த்தம் எனவே மோடி மெத்தெடை நாம் ஒவ்வொரு முறையும் பயன்படுத்தாவிட்டாலும் நாம் இந்த ui மற்றும் vj ஐ வரையறுக்கும் கணக்கீட்டை மட்டுமே கணக்கீடுகிறோம் மேலும் நாம் இந்த Cij ui vj ஐ கணக்கிடுகிறோம் பின்னர் நாம் கணக்கிடுவதை நிறுத்தும்போது இந்த Cij ui vj's அனைத்தும் உகந்த தீர்வை அடைந்துவிட்டதாகக் கூறும்வோம் நாம் உண்மையில் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு முதன்மை தீர்வை பெற்றுக்கொள்வதற்காக இந்த முதன்மையை மதிப்பீடு செய்கிறோம் மேலும் நாம் இந்த u's மற்றும் v's போன்ற இரட்டை மாறிகளை மதிப்பீடு செய்கிறோம் இது எதிர்மறையானது என்ற உண்மையைப் பற்றி நாம் தேவையற்ற முறையில் கவலைப்படுகிறோம் ஏனென்றால் டூயல்கள் கட்டுப்பாடற்ற முறையில் அடையாளமாக இருக்கக்கூடும் ஏனெனில் அவை எதிர்மறை மதிப்பை பெறக்கூடும் எனவே அதைப் பற்றி நாம் கவலைப்பட தேவையில்லை ஆகவே முதன்மை நிலை மாறிக்கு நம்மிடம் ஒரு சாத்தியமான தீர்வு உள்ளது அதுபோல் எங்கிருந்தபோதிலும் இந்த ui vj Cij மற்றும் மந்தநிலைக்கு 0 என்கிற ஒரு ஒதுக்கீடு உள்ளது என்பதை உறுதி செய்வதன் மூலம் நாம் இந்த பாராட்டு மந்தநிலையை தொடர்ந்து மேற்கொள்கிறோம் ஒதுக்கீடுகள் இல்லாத இடங்களுக்கான மந்தநிலையை நாம் மதிப்பீடு செய்கிறோம் அனைத்து ஸ்லாக்குகளும் நேர்மறையானதாக இருந்தால் அனைத்து டூயல் கன்ஸ்டரைண்ட் திருப்தி அடைகின்றன மேலும் டூயலுக்கு ஒரு சாத்தியமான தீர்வைக் கொண்டுள்ளது இது உண்மையிலே இந்த சிக்கலுக்காண உகந்த தீர்வாகும் ஒரு டூயல் கன்ஸ்டரைண்ட் திருப்தி அடையாதபோது அதாவது டூயல் ஸ்லாக்குகளில் ஒன்று எதிர்மறையானது அதாவது Cij vj எதிர்மறையானதாகும் பின்னர் உகந்த தீர்வை இன்னும் இது எட்டவில்லை என்பதை நாம் நன்கு அறிவோம் ஒரு சிறந்த தீர்வுக்கு வரக்கூடிய ஒரு கட்டத்தை நாமே தேர்ந்தெடுப்போம் எனவே நாம் இதன் ஒதுக்கீடுகளை மாற்றி அதன் பின்னர் மீண்டும் இந்த நடைமுறையை பின்பற்றுகிறோம் எனவே மோடி மெத்தெட் உண்மையில் இரட்டைக் கொள்கையின் மிகச் சிறந்த பயன்பாடாகும் எனவே இருமைத்தன்மையைப் புரிந்துகொள்ள இந்த பாடத்திட்டத்தில் நாம் செலவழித்த நேரத்தின் மூலம் போக்குவரத்து சிக்கலுக்காண சிறந்த தீர்வை மேம்படுத்தவும் அல்லது கண்டுபிடிக்கவும் இந்த வழிமுறையை நீங்கள் உடனடியாக காணலாம் இப்போது போக்குவரத்து சிக்கல் கணக்கிற்கு வரும்போது சில கூடுதல் புள்ளிகளும் நம்மிடம் உள்ளன வழக்கமாக போக்குவரத்து சிக்கல் கணக்கு என்பது பிரச்சனையை குறைக்கும் ஒரு வழிமுறையாகும் இதன்முலம் போக்குவரத்து செலவைக் குறைக்க முயற்சிக்கிறோம் ஆனால் சில நேரங்களில் சில நடைமுறை சூழ்நிலைகளில் இருந்து போக்குவரத்து சிக்கல்களை நாம் உருவாக்க முடியும் அங்கு நாம் உண்மையில் இந்த Cij Xij களை அதிகரிக்க செய்கிறோம் எனவே நாம் ஒரு அதிகபட்ச சிக்கலைத் தீர்க்கிறோம் என்றால் அதற்கான இலாபத்தை எதிர்மறையான மதிப்பைக் கொடுப்பதே மிகச் சிறந்த விஷயமாகும் எனவே அவை கருத்தியல் ரீதியாக கிரயமாகின்றன அதாவது செலவை குறைத்தால் அனால் லாபம் அதிகரிக்கும் மேலும் இதன்மூலம் உங்களால் அதிகபட்ச சிக்கலைத் தீர்க்க முடியும் எனில் பெரும்பாலும் பரிந்துரைக்கப்படும் எதிர்மறை மதிப்புகளுடன் இது வேலை செய்யும் இப்போது ஒரு குறிப்பிட்ட விநியோக இடத்திலிருந்து ஒரு குறிப்பிட்ட கோரிக்கை இடத்திற்கு கொண்டு செல்ல முடியாது என்று நாம் கூறும் சூழ்நிலைகளில் இது இருக்கலாம் அதாவது ஒரு பிரச்சினையை குறைக்கும் என்று கருதி இருக்கலாம் எனவே ஒரு உதாரணத்திற்கு இம்மாதிரியான வழிகளில் நாம் இந்த பிக் m ஐ அந்த இடத்திலிருந்து தொடர்புடைய இடத்திற்கு கொண்டு செல்ல ஒரு பெரிய செலவாகும் ஆகவே நாம் செலுத்திய பெரிய செலவின் காரணமாக அந்த விநியோக இடத்திலிருந்து அந்த இலக்கு இடத்திற்கு எதையும் அனுப்ப மாட்டோம் போக்குவரத்து சிக்கலை நாம் தீர்த்துக் கொண்ட விதம் மற்றும் நமக்கான தொடக்கத் தீர்வைப் பெற்ற விதம் பின்னர் தொடக்கத் தீர்விலிருந்து உகந்த தீர்வை பெற்றவிதம் வரை இரண்டு கட்டங்கள் மூலமாக Xijs ஐயோ அல்லது ஒதுக்கீடுகளுக்கான முழு மதிப்புகளையோ கொண்டு இருக்கிறது எனவே பொருட்கள் மற்றும் கோரிக்கைகள் முழு எண்ணாக இருக்கும் வரை நாம் முழு தீர்வுகளைப் பெற முடியும் நமது எடுத்துக்காட்டில் விநியோக அளவுகள் மற்றும் தேவை அளவுகள் முழு எண்ணாக இருந்தன எனவே நமக்கு முழு தீர்வுகள் கிடைத்துள்ளன கடைசி விஷயம் என்னவென்றால் மோடி மெத்தொடைத் தொடர்ந்து அபராதம் விதிக்கும் முறை அல்லது மோடி ஓர் ஸ்டெப்பிங் ஸ்டோன் மெத்தெடை பின்பற்றிய ஒரு குறைந்தபட்ச செலவு முறை ஆகியவற்றை நாம் பயன்படுத்தவில்லை என்றாலும் இந்த LP யை கொண்டு ஒரு தீர்வை பெற்றோ அல்லது சிம்ப்ளக்ஸ் வழிமுறை மூலமாக ஒரு தீர்த்வை பெற்றுள்ளோம் மேட்ரிக்ஸின் மட்டுப்படுத்தப்பட்ட சொத்து என்று அழைக்கப்படுவதால் நாம் இன்னும் முழு மதிப்புகளைப் பெற முடியும் ஆனால் நாம் அந்த யோசனைக்கு ஆழமாக செல்லப் போவதில்லை ஆனால் நேரியல் நிரலாக்க சிக்கல்களின் ஒரு வர்க்கம் இருப்பதையும் நம்மால் புரிந்துகொள்ள முடியும் இந்த மாறிகளை தொடர்ச்சியான மாறிகள் என்று வரையறுத்தாலும் கூட நாம் முழுமையான தீர்வுகளைப் பெற முடியும் எனவே இது ஒரு போக்குவரத்து சிக்கலைப் பற்றிய விவாதமாக இருக்கும் ஆக இந்த விரிவுரையின் இறுதிப்பகுதிக்கு நம்மைக் கொண்டுவருகிறது இப்போது அடுத்த வகுப்பிலிருந்து பணி நியமன சிக்கலைப் பற்றி பார்ப்போம்